நாம் முந்தையபாடத்தில் திறந்த வெளி வேவ்கைடின் டைரக்டிவிடி மதிப்பு 3 5 எனக்கண்டறிந்தோம் இந்த மதிப்பு டைபோல்ஐ விடச்சிறந்தது என்றாலும் அதன் மதிப்புப் போதுமானதாக இல்லை எனவேதான் நமக்கு அதிக டைரக்டிவிடி மதிப்புகொண்ட வடிவமைப்பு தேவைபடுகிறது எனவே முந்தைய யோசைனைபடி அப்பேசர் பகுதியை விரிவடைய செய்தால் நாம் பெரிய திறந்தவெளிகொண்ட அப்பேசர் பகுதியைபெறலாம் எனவே அப்பேசரின் பரப்பளவு 0 லாம்டா முறை கொண்டு கணக்கிட்டால் அதன் மதிப்பு மிக அதிகம் எனவே நாம் அதிகக்கெயினை பெறலாம் எனவே ஹார்ன்ஆண்டனாவில் முதல் வகையான H தள ஹார்ன் வடிவமைப்புக் காணலாம் நாம் இப்பொழுது H தள ஹார்ன்ஆண்டனாவை காணாலம் பொதுவாக இது ஒரு வேவ்கைடு ஆகும் H புலமானது இந்ததளத்தில் இங்கு உள்ளது எனக்காணலாம் நாம் இதை ஆராய இப்பகுதியை வேவ்கைடின் H தளம் எனக்கொள்ளலாம் அல்லது நாம் செவ்வகவடிவ வேவ்கைடை எடுத்துக்கொண்டால் இன்னும்சிறப்பு இங்கே மின்புலம் y திசையில் இருக்கும் என்றால் காந்த புலம் z திசையிலும் இருக்கும் என நமக்குத் தெரியும் அதாவது இது x z தளமாகும் இது செவ்வகமான அமைப்பின் H தளமாகும் இது இரண்டையும் இணைக்கும்பொழுது இந்த முனைப்பகுதியானது விரிவடைந்து ஹார்ன் அமைப்பை போல் இருப்பதால் இது H தள ஹார்ன் அமைப்பு எனப்படும் இந்தபடத்தில் இது பக்கவாட்டு பார்வைபகுதியாகும் மேலும் இது மேற்பார்வை பகுதியாகும் நாம் இப்பொழுது செவ்வகவடிவ வேவ்கைடின் பக்கவாட்டு பார்வையில் காணும்பொழுது இந்த அகலபகுதியானது இங்குத்திடீரென விரிவடைகிறது இந்த விரிவடைதல் கோணமானது ஆகும் இந்த இரண்டு பகுதியை நீட்டித்து அதன் அனுமான புள்ளியை நாம் ஹார்ன்ஆண்டனாவின் உச்சிபுள்ளி என அழைக்கலாம் இந்தப் புள்ளியில்தான் ஆண்டனாவின் விரிவடைதல் கோணம் அனுமானிக்கப்படுகிறது இந்தக் கோணம் ஆகும் ஹார்ன் ஆண்டனாவின் உச்சிபுள்ளியிலிருந்து ஆண்டானவின் மறுமுனையில் உள்ள விளிம்பு பகுதியின் தொலைவு R2 ஆகும் அதேபோன்று ஆண்டனாவின் உச்சி புள்ளியிலிருந்து அப்பேசரின் மையம் வரை உள்ள தொலைவு R1 ஆகும் பொதுவாக இங்குச் செவ்வகவடிவ வேவ்கைடு TE10 மோடை உருவாக்குகிறது இங்கு அதன் முனைபகுதி திடீரென்று விரிவடைவதால் லைன்சோர்ஸ் இங்கே உருவாக்கபடுகிறது எனவே இங்கே சிலின்ரிகள் வேவ் உருவாக்கப்பட்டு விரிவடைதல் தொடக்கப் பகுதியிலிருந்து அதன் விளிம்புபகுதிக்குச் செல்கிறது ஆகவே இங்கே சிலின்ரிகள் கோண ஹார்ன் வட்டவடிவ கோண பரவலில் உள்ளது இங்கு விளிம்பில் உள்ள கோணஅளவும் மையத்தில் உள்ள கோணஅளவும் வேறுபட்டுள்ளதை நாம் காணலாம் ஆகவேதான் இங்குக் கோணபிழை உள்ளது ஏனெனில் ஒரு அப்பேசரின் இல்லுமினேசன் என்பது அது சீரான கோணஅளவில் அப்பேசர் இல்லூமினேசன் வெளியிடபட வேண்டும் அப்படியென்றால் மட்டுமே நாம் அதிகக் கதிர்வீச்சு டிரக்டிவிட்டியை அதன் இருபகுதியில் உள்ள புள்ளியில் பெறுவதற்க்கு இயலும் இங்கு விளிம்புபகுதியில் உள்ள இப்பிழை டிரக்டிவிட்டியை குறைக்கிறது ஆனால் பெரிய அப்பேசர் மூலம் அதிக டிரக்டிவிட்டியை பெறலாம் இந்த இருமுறைகளும் ஒன்றைஒன்று எதிர்வினையாற்றுகிறது பெரிய அப்பேசர் டிரக்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறது ஆனால் விளிம்பில் உள்ள கோணபிழை டிரக்டிவிட்டியை குறைக்கிறது இங்கே ஒரு கட்டுபாடு உள்ளது அதாவது அப்பேசர் அதிகமாக விரிவடைதல் கூடாது ஏனெனில் அது விரிவடைந்தால் அதன் கோணபிழை அதிகரிக்கும் இந்தப்பிழை ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் மட்டுமே இருத்தல் வேண்டும் அதாவது பொதுவாக ஒரு H தள ஹார்ன் ஆண்டனாவில் இதன் பிழை அளவு 4 அளவிற்குமிகாமல் அதன் அப்பேசர் பக்கவாட்டில் இருத்தல் வேண்டும் இரு பக்கவாட்டு விளிம்பில் அதன் பிழை அளவு 4 அளவிற்குள் இருத்தல் வேண்டும் இதுதான் கட்டுபாடு ஆகும் இங்கே நாம் காண்பது செய்முறையில் பயன்படுத்தபடும் H தள ஹார்ன் அமைப்பாகும் இதன் இடப்புற பகுதியில் செவ்வகவடிவ வேவ்கைடு இணைக்கப்படுகிறது எனவே அதன் இடப்பகுதி செவ்வகவடிவ வேவ்கைடு அமைப்பாகும் இந்தச் செவ்வகவடிவ வேவ்கைடு H தளத்தில் விரிவடைகிறது அதில் மின்புலம் மேல்நோக்கி செல்கிறது இங்கு மின்புலம் மேல்நோக்கி செல்கிறதெனில் காந்தபுலம் உட்புறமாகச் செல்கிறது எனவே இதில் x z தளமானது விரிவடைகிறது அதன் உச்சிபுள்ளி பகுதி இரண்டு விளிம்பு முனைபகுதிகளை இணைக்கும் இட புற பகுதியாகும் இந்த உச்சிபுள்ளி பகுதியிலிருந்து நாம் இதனை விவாதிக்கலாம் இந்தப்படத்திலிருந்து நாம் கோணபிழையை கணக்கிடலாம் இங்கு கோணபிழை என்பது என்ன மேலும் கோண பிழை 4 விற்கு கீழ் அமையவேண்டுமெனில் அதன் நிபந்தனை என்ன என காணுதல் வேண்டும் நாம் கோணபிழையைப் பின்வருமாறு எழுதலாம் அதாவது நிபந்தனை k0R2 R14 ஆகும் இங்கு R1 என்பது என்ன நாம் விரிவடைதல் கோனப்பகுதியில் இருந்து இதனை காணலாம் எனவே அதற்கான நிபந்தனையைப் பின்வருமாறு எழுதலாம் R1R2cos 2 மற்றும் a2R2 sin 2 இங்கு a என்பது மொத்த பரந்த பரிமாண அளவு ஆகும் இப்பொழுது நாம் இதிலிருந்து நமக்குத் தேவையான கோணஅளவை எளிதில் காணலாம் எனவே இதன் மதிப்புகளைஇட அதன் நிபந்தனையானது tan 4 04a என தீர்மானிக்கலாம் இங்கு ன் அதிகபட்ச மதிப்பு வரையறுக்கபடுகிறது அப்படி நாம் செய்யவில்லையெனில் அப்பேசரில் உள்ள கோண பரவலினை மாற்றிட வேண்டும் மேற்கண்ட tan 4 04a இந்த நிபந்தனையில் இருந்து நாம் விரிவடைதல் கோணமானது ஹார்ன்ஆண்டனாவின் அளவுகளுக்கு எதிர்மறையான விகிதத்தில் இருக்கும் எனஅறியலாம் பொதுவாக நாம் இங்கு எதற்காக ஹார்ன்ஆண்டனாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு அப்பேசரின் அளவு அதிகமாக இருத்தல் வேண்டும் என்பதற்காகவே எனவே நமக்கு அப்பேசரின் திறந்தவெளிபகுதி பெரிதாக வேண்டுமெனில் அதன் விரிவடைதல் கோணம் மிகவும் சிறியதாக இருத்தல் வேண்டும் அவ்வாறு இருந்தால் நமக்கு மிகவும் நீளமான மற்றும் பெரிய ஹார்ன்ஆண்டனாவின் அமைப்பு கிடைக்கும் இது ஹார்ன்ஆண்டனாவின் தீமையாகும் ஆகவேதான் சாதாரண ஹார்ன்ஆண்டனாவின் கெயின் அளவு சாதாரண அளவில் மட்டுமே இருக்கும் பொதுவாக நமக்கு அதிகக் கெயின் தேவையெனில் ஹார்ன்ஆண்டனாவை பயன்படுத்துவதில்லை அதற்குபதிலாக நாம் ரிப்ளெக்டர் ஆண்டனாவை பயன்படுத்தலாம் ஆகவேதான் செயற்கைகோள் மற்றும் இராணுவ வானொலிகளில் டிஷ் ஆண்டனாவை பயன்படுத்தபடுகின்றது அதாவது ஹார்ன்ஆண்டனாவை பயன்படுத்தி அதிகக் கெயின் பெறவேண்டுமெனில் நாம் அதனின் வடிவம் மிகப்பெரியதாக அமைத்தல் வேண்டும் இது மிகப்பெரியதாக அதிக எடை கொண்டதாகவும் இருக்கும் ஏனெனில் இது முழுக்க முழுக்க உலோகத்தால் செய்யப்பட்டது ஆகும் ஆகவேதான் செயல்முறையில் பயன்படுத்தப்படும் ஹார்ன் ஆண்டனாவின் அப்பேசரின் அளவு 10 விற்கு அதிகமாக இருத்தல்கூடாது அதாவது ஹார்ன் ஆண்டனாவின் அலைநீளம் 100க்குள் இருத்தல் வேண்டும் ஆகவே கோணஅளவு மாறுபாடு இந்த அளவில் கட்டுபடுத்தப்பட்டால் நாம் அப்பேசர் புலத்தில் கோண மாறுபாடு அளவை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இங்கு அப்பேசர் புலம் ஹார்ன் ஆண்டனாவின் உள்ளீடு டாமினாண்ட் TE10 அளவிற்கு நிகராக இருக்கும் எனவேதான் நாம் அப்பேசர் புலத்தைப் பின்வருமாறு எழுதலாம் Ey ay E0 cosxa நினைவில்கொள்க இங்கு xa2 மற்றும் yb2 ஆகும் ஏற்கனவே திறந்தவெளி வேவ்கைடில் x கூறுகள் ஏதுமில்லை என நாம் இங்குகண்டுள்ளோம் ஆதலால் இதில் யின் கூறுகள் ஏதுமில்லை இதனைக்கொண்டு நாம் தொலைதூரப்புலத்தை மிகஎளிதாக காணஇயலும் எனவே நாம் சமன்பாட்டை பின்வருமாறு எழுதலாம் Ejk0aE04r e jk0r sin sinc cos u22 u2 இங்கு v மற்றும் u ஆனது பின்வருமாறு vk0b2 sin sin uk0a2 sin cos k02 2a212 இங்கு a யின் மதிப்பு அதிகமாதலால் வின் மதிப்பு ஏறத்தாழ k0 மதிப்பிற்கு சமம் இங்கு D டைரெக்டிவிடி ஆகும் இதனை நாம் திறந்தவெளி வேவ்கைடு சமன்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கு D என்பதை பின்வருமாறு எழுதலாம் D64 a bk002 இங்கு k0 மதிப்பைஇட Dயானது பின்வரும் மதிப்பை கொண்டது D 10 2 a b02 திறந்தவெளி வேவ்கைடில் aவிற்கு பதிலாக a இடப்படுகிறது இதில் a b என்பது வேவ்கைடின் பரப்பு 02 அதனின் எலக்ட்ரிகள் பரப்பு ஆகும் ஆகவே இங்கு Dயானது வேவ்கைடின் பரப்பு விகிதச்சாரத்திற்க்கு 10 மடங்கு அதிகமாகும் நாம் இங்கு நினைவில் கொள்ளவேண்டியது மைக்ரோவேவ் அதிர்வெண்ணில் ஹார்ன்ஆண்டானவின் கெயின் ஆனது டைரக்டிவிடிக்கு சமமானது ஆகும் இங்கு அதன் இழப்புகள் பற்றி கணக்கில் கொள்ளதேவையில்லை எனவே இங்கு ஹார்ன்ஆண்டனாவின் நீளத்தை நாம் மாறாமல் வைத்துக்கொண்டு அதன் கெயின் மதிப்பை அதிகரிக்க வேண்டுமெனில் நாம் விரிவடைதல் கோணத்தை அதிகபடுத்துதல் வேண்டும் அப்பொழுது நாம் கோணபிழையின் நிபந்தனையை நிறைவேற்ற இயலாது ஆனால் இது அப்பேசரின் நீளத்தை அதிகப்படுத்தும் அதாவது விரிவடையும் கோணம் அதிகமெனில் அப்பேசரின் அளவும் அதிகமாகும் எனவே நாம் ஏதாவது ஒருவகையில் கெயினை அதிகபடுத்தலாம் இது கோணபிழையில் ஏற்படும் இழப்பை சரி செய்யலாம் சில ஆராய்ச்சியாளர்கள் கோணபிழை 0 75வரும் வரை அப்பேசரின் அளவை அதிகபடுத்தினால் அதிகபடியான கெயினை பெறலாம் எனக்கண்டறிந்தனர் அதாவது 0 7534 ஆகும் இங்குக் கெயின் D64 a bk002என்ற சமன்பாட்டிலிருந்து பெறப்படுகிறது மேலும் மேற்கண்ட கூற்றின்படி இங்குக் கெயின் அளவு குறைகிறது இந்தக்குறையும் அளவை D என H தளத்தில் எடுத்துக்கொள்ளபடுகிறது அதனை நாம் பின்வருமாறு எழுதலாம் D 10 2 1 3 a b02 பொதுவாக இங்குக் கோணபிழையானது 1 3 a b02 அளவிற்குக் கெயின் குறைகிறது பின் இதனை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் a மதிப்பை அதிகரிக்க அதன் கெயின் மதிப்பை அதிகபடுத்தலாம் எனவேதான் நாம் மேற்கண்ட சமன்பாட்டை பயன்படுத்துகிறோம் இது H தள ஹார்ன்ஆண்டனாவாகும் அடுத்து நாம் இந்த வரைபடத்தில் விரிவடை கோணத்திற்கும் a க்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அறியலாம் அதாவது கோணஅளவு எவ்வாறு a ற்கு மாறுபடுகிறது எனஅறியலாம் இங்குக் கோண அளவு அதிகரித்தால் a அளவும் அதிகாரிக்கும் இங்கு இதன் மதிப்பு அதிகமெனில் அதன் கோணஅளவு உகந்த அளவாகும் அடுத்து நாம் E தள ஹார்ன்ஆண்டனாவை காணலாம் இங்கு E தளத்தில் மின்புலம் Y திசையில் உள்ளது காந்தபுலம் X திசையில் உள்ளது இங்குக் கோண விரிவடைதல் y திசையில் உள்ளது இங்கே a அளவு மாறிலி ஆகும் குறுகிய அளவு கொண்டது b ஆகும் இங்கே இந்த bயிலிருந்து b பெறலாம் இது E தள ஹார்ன்ஆண்டனாவிற்கான உதாரணமாகும் இதில் இப்பகுதி செவ்வகவடிவ வேவ்கைடு ஆகும் இதன் மற்றொரு பகுதியில் E தளக் கோணமானது விரிவடைகிறது இதன் ஒரு பகுதியில் அதன் மதிப்பு மாறாததாகவும் மற்றொரு பகுதியில் அது விரிவடைகிறதுஎன்ற நிலையில் இருக்கும் இப்பொழுது நாம் H தளத்தில் எடுத்துக்கொண்டது மாதிரியான பண்புகளை இங்கு எடுத்துக்கொள்வோம் டைரக்டிவிடிகாண சமன்பாடு D 10 2 a b02ஆகும் இங்கு நாம் ஹார்ன்ஆண்டனாவின் நீளஅளவை மாற்றாமல் வைத்துக்கொள்வோம் மீண்டும் இங்கே நாம் கெயின் மதிப்பை அதிகப்படுத்த வேண்டும் எனில் அதன் நிபந்தனையான கோணபிழை 4ஐ மீறுதல் வேண்டும் அதேசமயம் இங்கு நாம் விரிவடைதல் கோணத்தின் அளவை 0 75அளவிற்கு மாற்ற இயலாது இங்கு அதன் மதிப்பு 0 5 வரை மட்டுமே மாற்ற இயலும் இதற்கானகாரணம் என்னவென்றால் அதன் அப்பேசர் புலம் H தளத்தில் அதன் மதிப்பு 0 வரை செல்லும் அதேசமயம் E தளத்தில் அப்பேசர் புலம் மாறாத ஒன்றாகும் எனவே நாம் விரிவடைதல் கோணஅளவு 0 5 அளவிற்கு மேல் எடுத்துசெல்ல இயலாது ஆனால் E தளத்தில் அதன் மதிப்பு 0 வரை எடுத்துச்செல்லலாம் நமக்கு H தளத்தில் இந்தச் சுதந்திரம் உள்ளது ஆனால் E தளத்தில் நமக்கு அவ்வாறு இருப்பதில்லை இவ்வாறு நாம் செய்வதால் கெயின் அளவு எந்தஅளவிற்கு பாதிப்பு அடையும் இங்கே அதன் மதிப்புக் குறைவு என்றால் அதன் பாதிப்பும் குறைவு எனவேதான் இங்கு நாம் Dயில் 1 3ற்கு பதிலாக1 25 ஐ பயன்படுத்துகிறோம் அதாவது D 10 2 1 25 a b02 ஆகும் இது E தள ஹார்ன்ஆண்டனாவாகும் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த 2 தளங்கள் கொண்ட ஆண்டனாவை பயன்படுத்தினால் சிறப்பான கெயின் பெறலாம் எனகண்டறிந்தனர் எனவே இந்த இரண்டு தளங்கள் அமைப்பு கொண்ட ஆண்டனாவை வடிவமைத்தனர் இது பிரமிடல் ஹார்ன்ஆண்டனா என அழைக்கப்படுகிறது இதன் இரு திசைகளிலும் தளமானது சதுரவடிவம் கொண்டது எனவே இங்கு இரு தளத்திலும் கோணம் விரிவடைதல் ஏற்படுகிறது இங்கே இது H தள கோண விரிவடைதல் இது E தள கோண விரிவடைதல் ஆகும் இம்மாதிரியான முறையில் நாம் வடிவமைக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே புள்ளியில் அதன் H தளக்கோண விரிவடைதல் மற்றும் E தளக் கோண விரிவடைதல் ஏற்படும் என்பதே இவ்வகையான ஆண்டனாவானது இப்பொழுது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது இது SICO என்ற காசியாபாத் கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது இந்தப் பிரமிடல் வகை ஹார்ன்ஆண்டனாவானது இருதிசைகளிலும் விரிவடைதல் கொண்டது எனவே நாம் அதனின்அப்பேசர் அளவை a மற்றும் b என கொள்ளலாம் இங்குக் கோணபிழை மதிப்பு புறக்கணிக்க வேண்டுமெனில் விரிவடைதல் கோணமானதுகோணபிழை நிபந்தனையை மேற்கண்ட இரண்டு தளங்களிலும் திருப்திப்படுத்த வேண்டும் அதாவது tan EH 4 04a அல்லது04b ஆகும் வெளிப்படையாகக் கூறவேண்டுமெனில் பொதுவாக a இன் மதிப்பு bஐ விட அதிகமாக இருத்தல்வேண்டும் மேற்கண்ட இது பூர்த்தி அடைந்தால் கோணபிழை நிபந்தனை தானாகவே பூர்த்தி அடையும் ஆகவே E மற்றும் H தளத்தில்கதிர்வீச்சுப்புலம் மற்றும் டைரக்டிவிடி மதிப்பானது ஒரே மாதிரியானதாகும் இங்கே aயானது a ஆகவும் bயானது b எனவும் கொள்ளலாம் எனவே இங்கே ஹார்ன்ஆண்டனாவின் நீளம் மாறாது என வைத்துக்கொண்டு ஆண்டனாவின் கெயின் அளவை உச்சஅளவிற்கு எட்ட வேண்டுமெனில் H தளம் மற்றும் E தளம் ஆகியவற்றின் கோணபிழை முறையே 0 75 மற்றும் 0 5 ஆகும் இங்குப்பிரமிடல் ஆண்டனாவின் கெயின் மதிப்பு D 10 2 1 25 a b02 ஆகும் இது D 6 4 ab02 எனஎழுதலாம் இது பிரமிடல் ஹார்ன் ஆண்டனாவின் கெயின் மதிப்பு ஆகும் இந்தப் பிரமிடல் ஹார்ன்ஆண்டனா கெயின் மதிப்பு தரநிலை மதிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது ஆண்டனாவின் அளவீடுகள் மற்றும் அனேகஅளவீடுகளில் தரநிலை மதிப்பா பயன்படுகிறது ஹார்ன்ஆண்டனா ஹார்ன் டைபோல் போன்றவைகள் பயன்படுத்தப்படுகிறது இதில் ஹார்ன் நல்ல கெயின் மதிப்பைதருகிறது ஹார்ன் ஆண்டனாவின் வடிவமைப்பில் இருந்து நாம் கெயின் என்ன எனஅறிந்து கொள்ளலாம் எனவேதான் தரநிலை கெயின் கொண்ட ஆண்டனாவானது பிரமிடல் ஆண்டனா கொண்டு வடிவமைக்கபடுகிறது ஏனெனில் கெயின் மதிப்பை அதன் நீளத்திலுருந்து கணக்கிட இயலும் எனவேதான் கெயின் மதிப்பு தெரியாத ஆண்டனாவின் கெயின்மதிப்பை இந்தப் பிரமிடல் ஆண்டனாவின் கெயின் ஒப்பீடு மூலம் அறியஇயலும் ஆகவேதான் அனைத்து சோதனைகூடங்களிலும் குறைந்தது ஒரு பிரமிடல்ஆண்டனா தரஒப்பீட்டிற்கா பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்குப் பிரமிடல்ஹார்ன்ஆனது ஹார்ன் ஆண்டனாவிற்கு உள்ளீடு பகுதியாகப் பயன்படுத்தப்படுகிறது இதைப்பற்றி நாம் பின்பு பாரபோலாயிடல் ரெப்லெக்டர் அல்லது டிஷ் ஆண்டனாவில் காணலாம் நமது வீடுகளில் உள்ள டிடிஎச் சேவைகளில் டிஷ் ஆண்டனாவிற்கு அருகில் ஹார்ன்ஆண்டனாவை பயன்படுத்துவதைக் காணலாம் இந்த ஹார்ன்ஆண்டனா வட்டவடிவ அல்லது செவ்வகவடிவ ஹார்ன் அமைப்பை கொண்டதாகும் அதாவது நாம் ஏதேனும் ஒருஹார்ன் ஆண்டனாவை பயன்படுத்த வேண்டும் இதுமட்டுமல்லாது பாரபோலாயிடல் ஆண்டனாவில் ரெப்லெக்டர் அமைப்பானது உள்ளீடு ஹார்ன் அமைப்பை கொண்டதாகும் மேலும் மிகப்பெரிய அரேஆண்டனாவில் ஹார்ன் அமைப்பு உள்ளீடாகப் பயன்படுத்தப்படுகிறது இது இப்பொழுது மிக முக்கியமான ஒன்றாகும் அதாவது சோதனை சாலைகளில் இந்த ஹார்ன் ஆண்டனா முக்கியமாகப் பயன்படுகிறது எனவே இதன் கட்டமைப்பு பற்றி நாம் அறிந்துகொள்ள வேண்டும் எனவேதான் நாம் இப்பொழுது அதன் கட்டமைப்பை பற்றி அறிந்துகொள்ள சிறிதுநேரத்தை இங்கு செலவிடலாம் இங்கே நாம் ஹார்ன்ஆண்டனாவின் வடிவமைப்பை எடுத்துக்கொள்வோம் இங்கு விரிவடைதல் E தளத்தை ஒட்டி அமைகிறது எனவே bஆனது bஎனவிரிவடைகிறது எனவே ஆண்டனாவின் இப்பகுதி b என அழைக்கப்படுகிறது மேலும் இப்பகுதியில் இரண்டு விளிம்புகள் இணையும் உச்சிபகுதி புள்ளி A என அழைக்கப்படுகிறது இந்த Aஆனது ஆண்டனாவின் உச்சி கோணம் மேலும் ஆண்டனாவின் விரிவடைதல் ஆரம்பப்புள்ளி B எனக்கொள்ளப்படுகிறது மேலும் B புள்ளிக்கு மேலுள்ள விரிவடைதல் பகுதி C எனக்கொள்ளப்படுகிறது இங்கு D என்பது அப்பேசரின் மையப்புள்ளியாகும் E இந்தப்புள்ளி அப்பேசரின் மேல்நிலை விளிம்பு புள்ளியாகும் எனவே இந்த வடிவமைப்பு வடிவியலலிருந்து நாம் பின்வருமாறு எழுதலாம் ABADBCDE ஏனெனில் இங்கு இந்த முக்கோணமானது ஒத்த முக்கோணம் ஆகும் இங்கு AB என்பது என்ன இதற்கு முன்பு நாம் மற்றுமொரு படத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது H தள ஹார்ன் ஆண்டனாவாகும் இங்கு இப்பகுதி b எனவும் இந்தப்பகுதி உச்சிபுள்ளி எனவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதிலிருந்து நாம் இதனை e எனகொள்ளலாம் அதைப்போன்று இதனை 1 எனக்கொள்வோம் இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் உச்சிபுள்ளியிலிருந்து விரிவடைதல் பகுதிக்கு இடையே உள்ளதொலைவை காணப்போகிறோம் இந்தத்தொலைவை நாம் bextra என அழைக்கலாம் இதை மேற்கண்ட படத்தில்காண்க மேலும் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்பொழுது இந்த அனுமான புள்ளியில் நாம் இந்த எக்ஸ்ட்ரா புள்ளியை காணலாம் ஆகவே இதிலிருந்து நாம் கோணஅளவை eஎனக் கொள்வோம் ஏனெனில் இது E தள ஹார்ன்ஆண்டனாவாகும் மேலும் நாம் இந்த விரிவடைதலை இந்த இருபகுதிகளுக்கும் இடையே காணலாம் அதன் தொலைவு Pe ஆகும் இங்கு நினைவில் கொள்க 1என்பது அப்பேசரிலிருந்து உச்சிபுள்ளி உள்ள பகுதிக்கு இடைப்பட்ட தொலைவு ஆகும் எனவே Pe ஐ இவ்வாறு எழுதலாம் அதாவது Pe1 bextra ஆகும் அதாவது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ஹார்ன் ஆண்டனாவின்Pe நீளமானது அதன் மற்றொரு தளத்தின் நீளத்திற்குச் சமமாக இருத்தல்வேண்டும் இந்தக் கட்டுப்பாடு ஆனது ஆன்டெனா வடிவமைத்தளில் உள்ள கட்டுப்பாடாகும் ஆகவேதான் இந்த 2 பகுதிகளின் நீளம் ஒரே அளவாக இருத்தல்வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் ஆண்டனாவை வடிவமைக்கஇயலாது எனவேதான் இங்கே நாம் Peயின் நீளத்தை மதிப்பிட முயல்கிறோம் இங்கு AB என்பது என்ன AB யானது AD ஆகும் AD யானது ρ1 ஆகும் எனவே அதனை நாம் பின்வருமாறு எழுதலாம் AB1b2b2 இப்பொழுது நாம் Peஎன்னஎன்பதை எழுதலாம் PeBDAD AB11 bbஆகும் 1பொதுவாக எந்த ஹார்ன்ஆண்டனாவின் வடிவமைப்பில் கொடுக்கப்படுவதில்லை எனவே இதனை நாம் விரிவடைதல் கோனத்துடன் ஒப்பீடுபடுத்தலாம் tan 2b2bextrab21 ஆகும் இதிலிருந்து நாம் இங்கேbextra என்பது பின்வருமாறு கொள்ளலாம் bextrab1b எனவே Pe ஐ பின்வருமாறு எழுதலாம் Pe1 bextra b bbe2 b24 Peb beb2 1412 நாம் இப்பொழுது H தளத்திற்கு இதேபோன்று சமன்பாட்டைத் தருவித்தல் பற்றிக்காணலாம் அதற்காக நாம் இந்த H தள ஹார்ன்ஆண்டனாவை எடுத்துக்கொள்வோம் இங்கே h என்பது உச்சிமுனையிலிருந்து மேற்புறவிளிம்பிற்கு இடையேயுள்ள தொலைவு 2என்பது உச்சிமுனையில் இருந்து அப்பேசரின் மையபகுதிக்கு இடையேயான தொலைவு ஆகும் மற்றும் விரிவடைதல் பகுதியிலிருந்து அப்பேசரின் மையபுள்ளிக்கு இடையேயான தொலைவுPhஇரு விளிம்புகளுக்கு இடையேயான கோண இடைவெளிh ஆகும் இங்குaஎன்பது விரிவடைந்த பகுதியின் அப்பேசரின் நீளம் ஆகும் எனவே இதிலிருந்து நாம் Phசமன்பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் Pha aha2 1412 இங்கே PhPeஎன்ற நிபந்தனையை கொண்டால் நாம் மெய்யுறு ஆண்டனாவை நிறுவ இயலும் இப்பொழுது நாம் ஒரு உதாரண பிரமிடல் ஹார்ன் ஆண்டனாவை எடுத்துக்கொள்வோம் அதன் அளவுகள் முறையே பின்வருமாறு a5 5 b2 75 a0 5 b0 25 1 26 இங்கே அளவுகள் அல்லது 0 என்று எவ்வாறு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் இந்த அளவுகள் கொண்டு ஹார்ன் ஆண்டனாவை வடிவமைக்க இயலுமா என ஆராயலாம் நாம் மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து நேரடியாகவே காணஇயலும் இருந்தாலும் வடிவியலை அறிந்துகொள்வதற்கு h மற்றும் e ஆகியவற்றை முதலில் காணலாம் பொதுவாக ρ1 மற்றும் ρ2 ஆகியவை கொடுக்கப்பட மாட்டாது ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதிலிருந்து நாம் h மற்றும் e ஆகியவற்றைக் கண்டறியலாம் இங்கே hஎன்பது ரைட் ஆங்க்ல் முக்கோணத்தின் ஹைப்போடனஸ்ஆகும் எனவே இதிலிருந்து நாம் எளிதாக hஐ கண்டறியலாம் எனவே ρeயின் மதிப்பு 6 155 மற்றும் இதே போன்று ρh இன் மதிப்பு 6 6 ஆகும் Peb beb2 1412சமன்பாட்டைக் காண்கையில் இங்கு b b மற்றும் ρe ஆகியவை தெரியுமாதலால் இதிலிருந்து நாம் எளிதாக Pe மதிப்பை அறியலாம் இதேபோன்று மற்றொரு சமன்பாடுPha aha2 1412 இருந்து நாம் Phன் மதிப்பை கண்டறியலாம் இங்கு Pe மற்றும் Ph ஆகிய இரண்டின்மதிப்பு 5 454 ஆகும் இதன் இரண்டு மதிப்புகளும் ஒரேமதிப்பு கொண்டவை ஆதலால் நாம் செயல்முறை ஹார்ன் ஆண்டனாவை வடிவமைக்கலாம் வடிவமைப்பு பொறியாளர் முதலில் இந்த மதிப்புகளைக் கொடுக்கப்பட்ட a b a b 1 2மதிப்பு களிலிருந்து கண்டறியலாம் ஆனால் இதன் மதிப்புகள் வடிவமைப்பின் மத்தியபகுதியில் மட்டுமே அறிய இயலும் ஏனெனில் இதன் மதிப்புகள் முன்கூட்டியே கொடுக்கப்படுவதில்லை அதாவது டிரான்ஸ்மிட்டர் அமைப்புபொறியாளர் தெரிவிப்பது என்னவென்றால் குறிப்பிட்ட கெயின் அளவிற்கு ஹார்ன் ஆண்டனாவை வடிவமைக்க வேண்டும் என்பதே பொதுவாக மைக்ரோவேவ் பொறியாளர் இந்த வகையானமுறைகளைத் தருவிக்கவில்லையானில் இது கடினமான வடிவமைப்பாகும் எனவே நமக்கு உண்மையான வடிவமைப்பின் கெயின் குறிப்பிடபடும் முன்னரே நாம் நமக்கு என்ன மாதிரியான வடிவமைப்பு தேவைஎன அறியப்பட வேண்டும் ஆகவே நாம் அதனைப்பற்றி அறிவதற்கு நமது அடுத்தப்பாடத்தில் வடிவமைப்பின் சமன்பாடுகள் என்ன என காணலாம்